ஒப் ஆம்பைப் பயன்படுத்தி ஆர் சி பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டர் இந்த அத்தியாயத்திற்க்கு வருக கடைசி அத்தியாயத்தில் ஆஸிலேஷன் களுக்கான அளவுகோல் தேவையை நாம் கண்டோம் மற்றும் சுருக்கமாக பார்க ஹா சென் அளவுகோல்களை நாம் புரிந்து கொண்டோம் சரி இப்போது இந்த அத்தியாயத்தில் ஆஸிலேட்டர்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று பார்ப்போம் இந்த ஆஸிலேட்டர்களை நாம் எவ்வாறு வகைப்படுத்தலாம் எனவே நீங்கள் மீண்டும் திரையில் பார்த்தால் நாம் காணக்கூடியது என்னவென்றால் அவுட்புட் வேவ் பார்ம் இன் அலைவடிவத்தின் வெளியீட்டின் தன்மையை அடிப்படையாகக் கொண்டு ஊசலாட்டங்களை வகைப்படுத்தலாம் அளவுருக்கள் parameters பரமேட்டர்ஸ் ஃபிரெயூனிசி வரம்பைப் பயன்படுத்துகின்றன அவுட்புட் வேவ் ஃபார்ம் அளவுருக்களின் parameters பரமேட்டர்ஸ் இயல்பு பல ஃபிரெயூனிசிகளைப் பயன்படுத்தியது எனவே சில வகைப்பாடுகள் அற்புதமானவை ஃபீட்பேக் வழங்கப்படுகிறதா இல்லையா என்பதை அடிப்படையாகக் கொண்டு ஆப்ரேட்டிங் ஃபிரெயூனிசி ஐ அடிப்படையாகக் கொண்ட சர்க்யூட் காம்போனென்ட்ஸ் களின் அடிப்படையில் அவுட்புட் வேவ் ஃபார்ம் ஐ அடிப்படையாகக் கொண்டது சரி ஆஸிலேட்டர்ஸ் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் மிக எளிதாகக் காணலாம் எனவே அவுட்புட் வேவ் பார்ம் இன் அடிப்படையில் சைனூசாய்டல் மற்றும் சைனூசாய்டல் அல்லாத ஆஸிலேட்டர்களை வகைப்படுத்தியது என்றால் என்ன எனவே ஒன்று நமக்கு சைன் அலையையும் அவுட்புட்டையும் கொடுக்கும் அல்லது அது ஒரு சைன் அலையை கொடுக்காது அதாவது இது ஒரு சதுர அலையை கொடுக்க முடியும் அது ஒரு முக்கோண அலையை கொடுக்க முடியும் அது சைன் அலைகள் இல்லாத வேறு எந்த அலைகளையும் கொடுக்க முடியும் எனவே சைனூசாய்டல் அல்லது நான் சைனூசாய்டல் non sinusoidal சைனூசாய்டல் அல்லாத சரி சைனூசாய்டல் அல்லது நான் சைனூசாய்டல் ஆஸிலேட்டர்ஸ் முற்றிலும் சைனூசாய்டல் வேவ் ஃபார்ம்ங்களை உருவாக்கியது சரி அவுட்புட்டில் சைனூசாய்டல் அல்லாத சதுர முக்கோண அலை போன்ற வேவ் ஃபார்ம்ங்களை உருவாக்குகிறது மிகவும் எளிதானது சரியா பின்னர் ரெசிஸ்டர்ஸ் கெப்பாசிட்டர்ஸ்களைப் பயன்படுத்தி சர்க்யூட் காம்போனென்ட்ஸ் களின் அடிப்படையாக ஆஸிலேட்டர்களை கொண்டது ஆர் சி RC ஆஸிலேட்டர்கள் என அழைக்கப்படுகின்றன ரெசிஸ்டர்ஸ் ஆர்R கெப்பாசிட்டர் C ஆர் சி RC ஆஸிலேட்டர்கள் இண்டக்டர்ஸ் மற்றும் கெப்பாசிட்டர்ஸ் தேவைப்படுபவை எல் சி LC ஆஸிலேட்டர்கள் சரியா இண்டக்டர் எல் L கெப்பாசிட்டர் சி C எல் சி LC ஆஸிலேட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன சில ஆஸிலேட்டர்ஸ் படிகங்களில் crystal கிரிஸ்டல் எல் சி LC ஆஸிலேட்டர் பயன்படுத்தப்படுகிறது அவை கிரிஸ்டல் ஆஸிலேட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன சில ஆஸிலேட்டர்களில் கிரிஸ்டல்கள் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் இந்த ஆஸிலேட்டர்களை கிரிஸ்டல் ஆஸிலேட்டர்கள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே சர்க்யூட் காம்போனென்ட்ஸ் களின் அடிப்படையில் நினைவில் கொள்வது மிகவும் எளிதானது இப்போது ஆப்ரேட்டிங் ஃபிரெயூனிசி இன் அடிப்படையில் ஆஸிலேட்டர்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே ஆப்ரேட்டிங் ஃபிரெயூனிசி இன் அடிப்படையில் ஆஸிலேட்டர்கள் லோ ஃபிரெயூனிசி ஆஸிலேட்டர் அல்லது ஹை ஃபிரெயூனிசி ஆஸிலேட்டர் எல்எஃப் LF என வகைப்படுத்தப்படுகின்றன ஏ எஃப் AF ஹை ஃபிரெயூனிசி ஆஸிலேட்டர்கள் அல்லது ஆர் எஃப் RF ஆஸிலேட்டர்கள் ஆர் சி RC ஆஸிலேட்டர்கள் லோ ஃபிரெயூனிசி இல் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் எல் சி LC ஆஸிலேட்டர்கள் ஹை ஃபிரெயூனிசி ஆஸிலேட்டர்களில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே ஃபிரெயூனிசி அடிப்படையில் லோ ஃபிரெயூனிசி ஆஸிலேட்டர் என்றால் அது ஆர் சிRC ஆஸிலேட்டர்களாக இருக்கும் ஹை ஃபிரெயூனிசி ஆஸிலேட்டர்கள் என்றால் எல் சி LC ஆஸிலேட்டர்களாக இருக்கும் எனவே இப்போது நாம் பார்த்த ஃபிரெயூனிசி இன் அடிப்படையில் நாம் கண்ட அவுட்புட் வேவ் பார்ம் இன் அடிப்படையில் நாம் கண்ட காம்போனென்ட்ஸ் களின் அடிப்படையில் ஃபீட்பேக் பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை அடிப்படையாகக் கொண்டு பார்ப்போம் எனவே ஃபீட்பேக் இன் அடிப்படையில் நான் பார்த்தால் நேர்மறையான பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஐப் பயன்படுத்தும் ஆஸிலேட்டர்ஸ் ஃபீட்பேக் வகை ஆஸிலேட்டர்கள் என அழைக்கப்படுகின்றன மேலும் எதையும் பயன்படுத்தாத அல்லது எந்த வகையான ஃபீட்பேக் ஐயும் பயன்படுத்தாதவை நான் ஃபீட்பேக் வகை ஆஸிலேட்டர்கள் என அழைக்கப்படுகின்றன ஃபீட்பேக் அல்லாத ஆஸிலேட்டர்ஸ் ஆஸிலேஷன் ஐ உருவாக்கப் பயன்படும் குணாதிசயங்களின் எதிர்மறை நெகட்டிவ் எதிர்ப்புப் ரெசிஸ்டன்ஸ் பகுதியைப் பயன்படுத்துகின்றன யு டி UJT தளர்வு ஆஸிலேட்டர் இந்த வகை ஆஸிலேட்டர் இந்த வகை ஆஸிலேட்டரின் எடுத்துக்காட்டு இது நான் ஃபீட்பேக் வகை ஆஸிலேட்டராகும் சரி எனவே இவை ஆஸிலேட்டர்களின் வகைகள் அல்லது வகைப்பாடு இப்போது எங்கள் ஆர் சிRC பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டர் சி RC பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டர்களான முதல் ஆஸிலேட்டரைப் பார்ப்போம் சி RC பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டர்கள் என்றால் என்ன ஒரு ஆர் சி பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டர் ரெசிஸ்டர்கள் மற்றும் கெப்பாசிட்டர்களால் ஆன ஒரு ஆம்ப்ளிபையர் மற்றும் ஃபீட்பேக் நெட்வொர்க்கைக் கொண்டுள்ளது அடிப்படை ஆர் சி RC சர்க்யூட் இங்கே காட்டப்பட்டுள்ளது இப்போது Vo என்றால் என்ன என்று பார்ப்போம் பாசிட்டிவ் பேஸ் ஆங்கிள் கரெண்ட் வோல்டேஜ் ஐ பேஸ் ஆங்கிள் அல்லது ஆங்கிள் பை மூலம் லீட் செய்கிறது என்பதைக் குறிக்கிறது இப்போது Vo IR சரியா எளிதானது மற்றும் அவுட்புட் வோல்டேஜ் Vo என்பது ரெசிஸ்டன்ஸ் இன் குறுக்கே உள்ள வீழ்ச்சி இது கரெண்ட் உடன் இன் பேஸ் இல் உள்ளது ஏனெனில் அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் ஐ ஆங்கிள் பை மூலம் லீட் செய்கிறது பொதுவாக ஆங்கிள் பை என்பது சர்க்யூட் இன் பேஸ் ஆங்கிள் ஆகும் மற்றும் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர் R மற்றும் சி C ஆகியவற்றைப் பொறுத்தது எனவே இந்த எல்லாவற்றிலிருந்தும் நாம் புரிந்துகொள்வது என்னவென்றால் இந்த முழு ஸ்லைடு என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட பேஸ் இல் கரெண்ட் ஒரு பேஸ் பை மூலம் பயன்படுத்தப்படும் வோல்டேஜ் ஐ லீட் செய்கிறது என்பதால் R உடன் ஒப்பிடும்போது C மிகப் பெரியதாக இருக்கும்போது பேஸ் ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும் அதாவது ஒரு ஆர் R மற்றும் சி C உடன் சிC மிக அதிகமாக இருந்தால் ஆர் சிRC உங்கள் ஆர் R ஐ விட மிக அதிகமாக இருக்கும் என் பேஸ் ஷிப்ட் 90 டிகிரி பேஸ் ஷிப்ட் அவுட்புட்டில் 90 டிகிரியாக இருக்கும் ஆனால் நடைமுறையில் மதிப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன அதாவது 1 ஆர் சிRC நமக்கு 60 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஐ வழங்கும் ஆனால் ஒரு ஆர் சி RC 60 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஐ வழங்கும் வகையில் மதிப்புகள் வழங்கப்படுகின்றன ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 0701 எனவே நான் விரும்பினால் ஒரு ஆர் சி RC 60 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஆகும் எனவே எனது இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் ஒரு ஆம்ப்ளிபையர் ஆக இருந்தால் நான் ஒரு சிக்னல் ஐப் பயன்படுத்தினால் எனது அவுட்புட் 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸ் ஆக இருக்கும் இது 0 இது 180 டிகிரி அதாவது எனது ஃபீட்பேக் மற்றொரு 180 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஐ உருவாக்க வேண்டும் எனவே எனது ஃபீட்பேக் சிக்னல் 0 டிகிரியாக இருக்கும் சரியா இதுவே நாம் பார்த்தது இப்போது கடைசி ஸ்லைடில் நாம் கண்ட ஒரு ஆர் சி RC 60 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஐ வழங்கும் மதிப்பை சரிசெய்வோம் எனவே 180 டிகிரி மிக எளிதாக 60 முதல் 180 டிகிரி வரை வழங்க எத்தனை ஆர் சிRC சர்க்யூட்கள் தேவைப்படுகின்றன அதாவது நமக்கு 3 ஆர் R மற்றும் 3 சி C தேவை நமக்கு 3 ஆர் R மற்றும் 3 சி C தேவைப்படுகிறது இதுதான் இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளது இதுதான் இந்த ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளது சரி காண்பிக்கப்பட்டதைப் பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் பயன்படுத்தப்படும் ஆம்ப்ளிபையர் 180 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஐ ஏற்படுத்தினால் ஃபீட்பேக் நெட்வொர்க் 180 டிகிரியை வழங்க வேண்டும் பார்க ஹா சென் அளவுகோல் சரியா ஏனெனில் ஆஸிலேட்டரின் இன்புட்டிற்கு மீண்டும் வழங்கப்படும் அவுட்புட் ஃபீட்பேக் ஆக இன்புட் பேஸ் உடன் இருக்க வேண்டும் என்பது பார்க ஹா சென் அளவுகோல் பேஸ் 0 டிகிரி அல்லது பேஸ் 360 டிகிரி இருக்க வேண்டும் சரி எனவே ஒரு பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டரில் ஆர் சி RC சர்க்யூட்களின் 3 ஆர் R பிரிவுகள் அடுக்கில் கேஸ் கேட் இணைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொன்றும் 60 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஐ அறிமுகப்படுத்துகின்றன சி C ஒவ்வொன்றும் 60 டிகிரியின் ஒரு பேஸ் ஷிப்ட் ஐ அறிமுகப்படுத்துகிறது இது மொத்த பேஸ் ஷிப்ட் ஐ 180 டிகிரிக்கு அறிமுகப்படுத்துகிறது இதுதான் நாம் விவாதித்தோம் இதனால் ஆர் சி RC பேஸ் நெட்வொர்க் 3 ஆர் சி RC பிரிவுகளைக் கொண்டுள்ளது இது கீழே காட்டப்பட்டுள்ளது எனவே நான் இன்புட்டில் ஒரு சிக்னல் வைத்திருந்தால் எனது அவுட்புட் 180 டிகிரி மற்றும் 180 டிகிரி அவுட் ஆஃப் பேஸ் ஆக இருக்கும் அல்லது வேறு வழியில் நான் இருந்தால் இந்த சர்க்யூட் இது ஒரு பீட்டா ஃபீட்பேக் நெட்வொர்க் உள்ளது இது ஒன்றும் இல்லை ஆனால் என் பீட்டா இது எனது பீட்டா எனவே நான் அவுட்புட் வோல்டேஜ் ஐ 180 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஆகவோ அல்லது அவுட் ஆஃப் பேஸ் ஆகவோ இன்புட் ஆக பயன்படுத்தினால் இன்புட்டுக்கான எனது ஃபீட்பேக் மீண்டும் 0 டிகிரியாக இருக்கும் ஏனெனில் 180 பிளஸ் 180 இது இங்கிருந்து 60 இங்கிருந்து 60 இங்கிருந்து 60 எனவே 180 டிகிரி பேஸ் ஷிப்ட் அது 0 அல்லது 360 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஆக மாறுகிறது இந்த நெட்வொர்க் ஒரு ஏணி நெட்வொர்க் என்றும் அழைக்கப்படுகிறது அனைத்து கெப்பாசிட்டர்ஸ் மதிப்புகளும் ஒரே மாதிரியானவை எனவே ஒரு ஃபிரெயூனிசி ற்கு ஆர் யின்RC ஒவ்வொரு பிரிவும் 60 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஐ உருவாக்குகிறது எனவே ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர்யைப் பயன்படுத்தி ஒரு பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டரை வடிவமைக்க விரும்பினால் ஒரு ஒப்ரேஷனல் ஆம்ப்ளிபையர்யைப் பயன்படுத்தி ஒரு பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டரை வடிவமைக்க விரும்பினால் டிரான்சிஸ்டோரைஸ்ட் ஆம்ப்ளிபையர்க்கு பதிலாக ஒப் ஆம்பைப் பயன்படுத்தி பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டரை எவ்வாறு வடிவமைப்பேன் என்பதை உணர முடியும் டிரான்சிஸ்டர் பேஸ் ஆம்ப்ளிஃபையரைப் பயன்படுத்தினால் இங்கேயும் பார்க்கக்கூடிய ஃபீட்பேக் சர்க்யூட் ஒரே மாதிரியானது ஆனால் நான் படித்துக்கொண்டிருப்பது ஒப் ஆம்ப் பேஸ் ஆம்ப்ளிபையர் எனவே இப்போது இங்கே ஒப் ஆம்ப் இதுதான் நன்மை என்னவென்றால் ஆர் எஃப் RF மற்றும் ஆர் RI ஐ ஆகியவற்றின் மதிப்பை மாற்றுவதன் மூலம் பெருக்க காரணியை ஆம்ப்ளிபிஃகேஷன் ஃபேக்டர் ஐ மாற்ற முடியும் என்பது மற்றொரு பாயிண்ட் கருத்து நான் அறிமுகப்படுத்திய பேஸ் எனது அவுட்புட்டை இங்குள்ள ஒப் ஆம்பில் நான் அறிமுகப்படுத்தினேன் எனக்கு ஒரு 180 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஏனெனில் இது இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் எனவே இந்த 180 டிகிரி பேஸ் ஷிப்ட் எனது ஆர் சி RC நெட்வொர்க்கிற்கு வழங்கப்பட்டுள்ளது எனவே இங்கே இந்த பேஸ் இல் நான் 0 அல்லது 360 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஐ வைத்திருப்பேன் இது 180 டிகிரிகளை வழங்கும் இன்வெர்ட்டிங் செயல் வகையில் பயன்படுத்தப்படுகிறது ஒப் ஆம்ப் 180 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஐ வழங்குகிறது இது படத்தில் காட்டப்பட்டுள்ளது ஒப் ஆம்பின் கேயின் ரெசிஸ்டர்கள் ஆர் எஃப் RF மற்றும் ஆர்ஐ RI ஆகியவற்றின் உதவியுடன் சரிசெய்யப்படுகின்றன அதாவது ஒப் ஆம்ப் மற்றும் ஃபீட்பேக் நெட்வொர்க்கின் கேயின் இன் தயாரிப்பு தேவையான ஆஸிலேட்டர்களைப் பெறுவதற்கு ஒன்றை விட சற்றே அதிகமாகும் இதன் பொருள் என்னவென்றால் அதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் வேறு பாணியில் சொல்வோம் என்றால் ஆஸிலேட்டர் ஐத் ஆரம்பத்தில் தொடங்க பீட்டாவில் A என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட தனம் ஒரு ஆஸிலேட்டர்ஸ் ஒரு பீட்டாவால் 1 ற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே RF மற்றும் RI இன் மதிப்பை மாற்றுவதன் மூலம் இதை நீங்கள் மாற்றலாம் இது RF மற்றும் RI இன் மதிப்பை மாற்றுவதன் மூலம் நீங்கள் மாற்றலாம் இந்த ஃபீட்பேக் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது இது அவுட்புட்டில் இருந்து பீட்டாவின் அவுட்புட்டிலிருந்து இன்புட்டிற்கு இங்கே இணைக்கப்பட்டுள்ளது என்பது ஆஸிலேட்டரின் இன்புட்டிற்கான ஃபீட்பேக் நெட்வொர்க் ஆகும் எனவே பயனுள்ள ஆர் சி ஃபீட்பேக் நெட்வொர்க் இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளது எனவே இது VI இது Vo என்பது Vf க்கு சமம் இப்போது இது ஆஸிலேட்டர் ஊசலாடும் ஆஸிலேட் ஆகும் ஃபிரெயூனிசி இது ஆர் சி பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டர் ஊசலாடும் அதிர்வெண் ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தில் நாம் கண்டது என்னவென்றால் ஆஸிலேட்டரின் ஆர் சிRC பேஸ் சரி இந்த அத்தியாயத்தில் நாம் என்ன பார்த்தோம் இது இந்த குறிப்பிட்ட அத்தியாயத்தின் கடைசி பக்கமாகும் ஆர் சிRC பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டரை நாம் பார்த்தோம் ஒரு ஆஸிலேட்டரை வடிவமைக்கவும் பார்த்தோம் நம்மிடம் ஒரு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் இருந்தால் 180 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஐ பெற 3 ஆர்R மற்றும் 3 சி C ஐப் பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் 1 ஆர் R மற்றும் 1 சி C நமக்கு 60 டிகிரி பேஸ் ஷிப்ட் ஐ கொடுக்கும் பின்னர் ஃபிரெயூனிசிக்கு R மற்றும் C ஐப் பயன்படுத்தி பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டர் 1 2πR√6 இன் கீழ் 1 2πRC ஃபிரெயூனிசி சூத்திரத்தைக் கொண்டிருக்கிறோம் ஆகவே எனக்கு ஒரு β ஒன்று ஒன்றுக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் எனது கேயின் 29 க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே உங்களிடம் ஒரு பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டர் இருக்கும் போதெல்லாம் உங்கள் கேயின் 29 ஆக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் β 129 ஆக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் 29 β 1 ஆல் 29 ஆகவும் மற்றொரு 1 180 டிகிரியின் பேஸ் ஷிப்ட் ஆகவும் இருந்தால் உங்கள் கேயின் மதிப்புடன் ஒப்பிடும்போது முக்கியமான கருத்து β மிகச் சிறியது என்பதை மீண்டும் காண்க ஏன் 180 டிகிரி இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர்யைப் பயன்படுத்தினோம் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர்யைப் பயன்படுத்தினோம் எனவே ஆர் சிRC பேஸ் ஷிப்ட் 3 ஆர் சி RC நமக்கு one டிகிரி இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிபையர் 180 டிகிரி 180 பிளஸ் 180 360 டிகிரியை இன்புட்டுக்கு மீண்டும் வழங்கப்படும் பார்க ஹா சென் அளவுகோல்கள் திருப்தி அளிக்கிறது இரண்டாவது ஒன்று 1 க்கு சமமான பீட்டா திருப்தி அளிக்கிறது எனவே இரண்டு அளவுகோல்களையும் பூர்த்திசெய்து ஆர் சி RC பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டரை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதை இப்போது புரிந்து கொள்ளலாம் சி RC பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டரை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சோதனைப் பகுதியில் ஆஸிலேட்டரின் சில எடுத்துக்காட்டுகளையும் பார்ப்போம் எனவே நாம் எந்த இன்புட்டையும் வழங்காதபோது நாம் எவ்வாறு வடிவமைக்கிறோம் எப்படி ஆஸிலேட்டர்களில் அவுட்புட்டைப் பெறுகிறோம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே ஆரம்பத்தில் நாம் ஒன்றுக்கு 1 க்கு மேற்பட்ட பீட்டாவைக் கொண்டிருப்போம் பின்னர் அது 1 க்கு சமமான பீட்டாவாக மாறும் சரி எனவே இப்போது அடுத்த அத்தியாயத்தில் நாம் என்ன பார்ப்போம் வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர் என்று அழைக்கப்படும் ஆஸிலேட்டரின் மற்றொரு வகுப்பைப் பார்ப்போம் வெய்ன் பிரிட்ஜ் ஆஸிலேட்டர்கள் என்றால் என்ன அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் அதுவரை இந்த ஆர் சிRC பேஸ் ஷிப்ட் ஆஸிலேட்டரையும் அதன் செயல்பாட்டையும் நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் இந்த விஷயங்களைப் படித்தீர்கள் அடுத்த வகுப்பில் உங்களைப் பார்ப்பேன் வருகிறேன்